மெத்தெட்ஸ் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ODE's எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ் எனவே இந்த வீடியோவில் ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ்களாகக் ரெடியூஸ் பண்ணக்கூடிய பிற ஈக்குவேஷன்ஸ்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ்களை எவ்வாறு சால்வ் பண்ணுவது என்பது தெரியும் மற்ற சஈக்குவேஷன்ஸ்கள் என்ன என்பதை காண்போம் மேலும் ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ்களாகக் குறைக்கக்கூடிய சில சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ்களையும் பார்த்துள்ளோம் எனவே ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ்களாகக் ரெடியூஸ் பண்ணக்கூடிய பிற வகையான கொஸ்டின்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் மேலும் சரியான டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் என்ன என்பதை வரையறுக்கலாம் அவற்றை சால்வ் பண்ணுவது அவற்றை எவ்வாறு இன்டெகிரெட் செய்வது என்பதைக் கற்றுக்கொள்வோம் இதன் பொருள் என்னவென்றால் இந்த எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ்களை சில நேரங்களில் டைரக்ட் இன்டெகிரெட் பண்ணுவதன் மூலம் அல்லது எவ்வாறு சால்வ் பண்ணுவது அதைப் பார்ப்போம் எனவே ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ்களுக்கு ரெடியூஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது தேர்ந்தெடுத்தது முந்தைய சிம்பிள் பார்ம் எனவே இப்போதுyfa1xb1yC1a2xb2yC2 என்ற பார்ம்இன் சில ஃபங்க்ஷன் ஐக் கொண்டிருக்கலாம் எனவே இதை எவ்வாறு சால்வ் பண்ணுவது எங்கே f f என்பது ஒரு ஃபங்க்ஷன் அதே நடைமுறையைப் பின்பற்ற x y ஐ சில H xXh y க்கு சில புதிய வேரியபல்கள் yYk என்று பார்க்கலாம் லேப்ப்ட் ஹாண்ட் சைடு புதிய வேரியபல்கள் dydxfa1Xb1Ya2Xb2Y எனக் குறைக்கலாம் அதையே மீண்டும் செய்தால் f இல்லாமல் மட்டுமே f ஆப் x 1 க்கு சமம் இப்போது ஜெனரல் டேர்ம் ஏதோவொன்றின் பொது f ஸ்கொயர் ஆக இருக்கலாம் இது f என்றால் மட்டுமே உள்ளே ஹோமோஜினஸ் ஆக இருக்கும் ஒரு ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆக இருக்கலாம் சால்வ் பண்ண முடியும் எனவே ரெடியூஸ் பண்ண fa1k Xb1k Ya2k Xb2k Yklfa1Xb1Ya2Xb2Yஹோமோஜினஸ் ஆக இருக்கும் இந்த முறையை எவ்வாறு சால்வ் பண்ணுவது எப்படி செல்வது மற்றும் வெளியே வருவது போன்றவற்றை ஒரு எக்சாம்புல் தரலாம் எனவே இந்த எக்சாம்புல் ஐ dydx12xy 1x22 சால்வ்பண்ண f என்பது 12 x2 ஆகும் இந்த x f xy 1x2க்கு சமம் x தான் இங்கே எனக்கு 12 x2 ஆக உள்ளது ஒரு வேரியபல் வழக்கம்போல ட்ரான்ஸ்பார்மேஷன் செய்து xXh ஐயும் y என்பது நியூ வேரியபல் Yk க்கு சமம் இவை நியூ வேரியபல்கள் x கேப்பிடல் X Y ஆகும் சில h k சில எண்களை இந்த ஈக்குவேஷன்ஸ் ரைட் ஹாண்ட் சைடு ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் ஆகும் ஈக்குவேஷன்ஸ் dydx12xy 1x22 dydx12XYhk 1Xh22 எனவே Xh y ஆகவும் y ஐ கேப்பிடல் Yk ஆகும் எனவே கீழே கேப்பிடல் Xh2உள்ளது இப்போது h k ஐhk 10மற்றும் பின்னர் h20 என செலக்ட் செய்யலாம் எனவே ட்ரான்ஸ்பார்மேஷன் என்ன இதைத் சால்வ் பண்ணும் எண்கள் என்ன h என்பது 2 க்கு சமம் இதனால் k ஐ 3 க்கு சமமாகவும் h 2 க்கு சமமாகவும் ஆக்குகிறது எனவே இது 0 ஐ உருவாக்கும் சொலுஷன்ஸ் ஆகும் எனவே h 2 க்கு மற்றும் k 3 க்கு சமம் ஆகும் அதனால்xX 2 y Y3 Y 3 என்பதைக் குறிக்கிறது எனவே இது dydx12XYX2 ஆகிறது kX kY kX k2 ஆகியவற்றை மாற்றும்போது தெளிவாக ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் வெளிவருகிறது எனவே இந்த ஈக்குவேஷன்ஸ் இப்போது ஹோமோஜினஸ் ஆக உள்ளது இந்த ட்ரான்ஸ்பார்மேஷன் கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் இப்போது ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆக மாறுகிறது எனவே இந்த ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ் இப்போது சால்வ்பண்ணலாம் எனவே எனவே ரைட் ஹாண்ட் சைடு சமமாக எழுத வேண்டும் எனவே இதை எலிமினேட் செய்ய X அதை வெளியே எடுக்க அது dydx12XYX2121YX 2 சமம் எனவே x ஸ்கொயர் x டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆகும் எனவே இப்போது YXv நியூ வேரியபல் தேர்வு செய்து நியூ ப்ரொசீஜர் எவ்வாறு சால்வ் பண்ணுவது ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ் ஐ சால்வ் பண்ணுவதற்கான நடைமுறை கேப்பிடல் Y ஐத் தேர்ந்தெடுத்து இண்டிபெண்டென்ட் சார்பு வேரியபல் சில நியூ ஃபங்க்ஷன் வேரியபல் v க்கு சமம் மற்றும் இண்டிபெண்டென்ட் வேரியபல் x க்கு சமம் இது dYdXvXdvdX ஐ தருகிறது இது dydx121YX2121v2 க்கு சமம் ஆகும் எனவே லேப்ப்ட்ஹாண்ட் சைடு dYdX vXdvdXஉடன் 121YX2121v2 ஐ ரீப்ளேஸ்செய்யலாம் எனவே XdvdX121v2 v121v22v 2v1v22 கிளோஸ்ட் dv1v2dX2X உள்ளது எனவே ஈக்குவேஷன்ஸ் ஐ வேரியபல் செப்பிரபுல் எளிதாக செய்யலாம் பின்னர் இன்டெகிரெட் பண்ண முடியும் மீண்டும் இன்டெகிரெட் பண்ண v 1 2log X 12log C 12log C ஐ தருகிறது அது ஹாப் log C என அழைக்கலாம் C மற்றும் log C 12log C ஆர்பிட்டர்ரி ஆகும் இதன்மூலம் இதை 12log C |X| இது 2v log C |X| ஐ குறிக்கிறது vtan 12log C X இல் இருபுறமும் டான் எடுத்துக்கொள்வதன் மூலம் ஈக்குவேஷன்ஸ் ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் எனவே இது dydx121YX2 நியூ வேரியபல்கள் உள்ளது எனவே v என்பது v என்பது v YX ஆல் வழங்கப்படுகிறது YXtan 12log C Xஇது YX tan 12log C X ஐ குறிக்கிறது ஒரிஜினல் வேரியபல்கள் கேப்பிடல் Y X என்பதுXx2 Y Y 3 ஆகும் எனவே y3x2 tan 12log C x2 ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் 3 க்கு சமமாக விரும்பினால் இதை இந்த பக்கத்தில் கொண்டு வந்து இதை எழுதலாம் இது சிறிய x y ஆகிய வேரியபல்களில் கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் இன் ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் அதை ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆக ரெடியூஸ் செய்து சால்வ் பண்ணுவது இறுதியாக ட்ரான்ஸ்பார்மேஷன்ஐ பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் இன் ஜெனரல்சொலுஷன்ஸ்ஐ பெற நியூ ஓல்ட் வேரியபல்களைக் கொண்டு எழுதலாம் எனவே சில ஈக்குவேஷன்ஸ்களை எவ்வாறு சால்வ் பண்ணுவது அவை வேரியபல்கள் செபரபுல் பண்ணப்படுகிறது டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும்போது dydxfxy இது பஸ்ட் ஆர்டர் ஜெனரல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஐக் கொண்ட வடிவமாகும் fxyஇருக்கும்போது இந்த வேரியபல்கள் x மற்றும் y ஐ செபரபுல் பண்ணலாம் அதை எவ்வாறு சால்வ் பண்ணுவது என்பது தெரியும் fxy ஒரு ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும்போது அதை எவ்வாறு சால்வ் பண்ணுவது ஜெனரல்சொலுஷன்ஸ் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது தெரியும் சில பார்ம் fxy களைக் கொண்டிருக்கும்போது அதை எவ்வாறு சால்வ் பண்ணுவது அவற்றை எவ்வாறு தாராளமான ஈக்குவேஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணவது என்று தெரியும் இதை fxy dx dy0 என எழுதலாம் எனவே பொதுவாக Mxy dxNxy dy0 என்று எழுதலாம் எனவே இந்த வழியில் சில பஸ்ட் ஆர்டர் ODE ஐ குறிக்கலாம் இறுதியாக டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதை காணலாம் இந்த பார்ம்ஐ விரும்பும்போது இந்த M dx ஐ எழுத முடிந்தால் Mxyஐ மீண்டும் சொல்லலாம் எனவே எளிமைப்படுத்த M dxN dyduxy0 என எழுதலாம் இதன் டோடல் டெரிவேட்டிவ் x y dx இன் ஃபங்க்ஷன் N என்பது x y dy இன் ஃபங்க்ஷன் ஆகும் எனவே இது Uxy இன் சில ஃபங்க்ஷன் இன் டோடல் டெரிவேட்டிவ் ஆக இருக்கலாம் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் என்ன M dxN dy0 M dxN dyduxy0 என்பது Uxy இன் டோடல் டெரிவேட்டிவ்க்கு சமம் y என்பது 0 க்கு சமம் ஆகும் எனவே எளிதாக இந்த ஈக்குவேஷன்ஸ்ஐ இன்டெகிரெட் பண்ண இன்டெகிரெட் uxy வருகிறது y என்பது வெறுமனே கான்ஸ்டன்ட்க்கு சமம் எனவே இது ஜெனரல்சொலுஷன்ஸ் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆக உள்ளது இதை M dxN dy இப்படி எழுத முடிந்தால் DU என்ற ஃபங்க்ஷன் டோடல் டெரிவேட்டிவ் என்ன duxy ஐ du என எழுதலாம் அதாவது இது வேரியபல்கள் குறியீட்டின் ஃபங்க்ஷன் எனவே இது du∂u∂x dx∂u∂y dy0 பார்ம் இது சில ஃபங்க்ஷன் uxy க்கு 0 க்கு சமம் இது டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் என்றால் இதன் பொருள் ∂u∂x M க்கும் ∂u∂y Nக்கும் சமம் ஆகும் M மற்றும் N இந்த ஃபங்க்ஷன்ஐ இன்டெகிரெட் செய்யலாம் எடுத்துக்காட்டாகy dx x dy 0 இதை சால்வ்பண்ண விரும்பினால் இந்த ஈக்குவேஷன்ஸ்ஐ சால்வ்பண்ண விரும்பினால் எதுவும் செய்ய முடியாது வேரியபல்கள் பிரிக்கப்பட்டு அந்த பார்ம் இல் வைக்க முடியும் இதை எவ்வாறு எழுதுவது y dx x dyy2 0 ஐ எழுத முடியும் இது 0 எனில் வழங்கப்பட்ட y என்பது 0 க்கு சமமாக இல்லை அந்த டொமைன் y 0 க்கு சமமாக இருக்கும் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் டொமைன் தவிர்க்கப்பட வேண்டும் எனவே இது என்ன இது இப்போது ஈக்குவேஷன்ஸ் தான் இதை y dx x dyy2 இப்படி எழுத முடியும் உண்மையில் டெரிவேட்டிவ் dxy0 ஆகும் x y ஃபங்சன்இன் டோடல் டெரிவேட்டிவ் அங்கு u xy என்பது 0 க்கு சமம் எனவே இன்டெகிரெட் செய்து xyC பெறலாம் இது டைரக்ட் ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் எனவே சில ஈக்குவேஷன்ஸ்களை டைரக்ட்ஆக இன்டெகிரெட் செய்ய முடியும் பார்ஷியல் டிஃபரென்ஷியல் எடுக்கலாம் சில ஃபங்க்ஷன் இன் டோடல் டெரிவேட்டிவ் எழுத முடியுமா என்றும் இன்டெகிரெட் செய்து அத்தகைய ஈக்குவேஷன்ஸ்கள் கரெக்ட் சமன்பாடுகள் என சரி பார்க்கலாம் எனவே இது ஒரு எக்ஸாம்புல் இன்னும் ஒரு எக்ஸாம்புல்ஐ கொடுக்க முடியும் எனவே சால்வ் பண்ண ஒன்றை எக்ஸாம்புல்ஐ கொடுக்க முடியும் x dy y dx xx2 y2 dx இதை சால்வ் பண்ணலாம் எனவே எப்படி செய்வது இது செய்ய வேண்டிய பொதுநலத்துடன் உள்ளது எனவே முதலில் இந்த ரைட் சைடு எடுத்துக் கொண்டு x 1 ஆக வெளியே எடுக்க இந்த x ஸ்கொயர் இருக்கும் x dy y dxx21 yx2 dx ஆகும் x2 உடன் வகுத்தால் x dy y dxx21 yx2 dx எனவே இதுதான் இப்போது ஈக்குவேஷன்ஸ் ஆகும் இப்போது இந்த பாயிண்ட் என்ன x dy y dxx2என்பது dyx1 yx2 dx இன் டோடல் டெரிவேட்டிவ் ஆகும் இதுவும் இன்டெகிரெட் பண்ண முடியும் du 1 u2 dx போன்றது எப்படி சால்வ் பண்ணுவது மாறாக du1 u2 dx இரு பக்கங்களையும் இன்டெகிரெட் பண்ணகிடைக்கும் இப்போது இருபுறமும் இன்டெகிரெட் செய்து du1 u2 dxC இதை yx xC பெறலாம் எனவே இன்டெகிரெட் செய்து ஜெனரல்சொலுஷன்ஸ் பெற்றேன் எனவே இந்த சில ஈக்குவேஷன்ஸ்களை டோடல் டெரிவேட்டிவ் வழியில் பயன்படுத்தலாம் அதன் ஒரு பகுதியை டோடல் டெரிவேட்டிவ் ஏதாவது அல்லது முழு ஈக்குவேஷன்ஸ் ஆக எழுதலாம் அதை இன்டெகிரெட் பண்ணும் போது எளிதாக டைரக்ட் இன்டெக்ரல்ஐ இதைக் கொடுக்கும் எனவே எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ் என்று அழைக்கப்படுவதை சரியானது என்று வரையறுக்கலாம் ஆகவே வழங்கப்பட்ட ODE கொடுக்கப்பட்டால் இந்த பார்ம் இல் வைக்கலாம்du 0 க்கு சமம் பின்னர் கொடுக்கப்பட்ட டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எனலாம் எனவே 1 வது எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ் Mxy dx எழுதலாம் இப்போது எந்த எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ்ஐ dydxfx y இந்த வடிவத்தில் Mxy dxNxy dy0 எழுதலாம் x y ஐ திருப்திப்படுத்தும் ஒரு ஃபங்க்ஷன் ux y உள்ளது அதாவது இந்த லேப்ப்ட்ஹாண்ட் சைடு அதன் டோடல் டெரிவேட்டிவ் ஆக M dxN dydu எழுத முடியும் du∂u∂x dx∂u∂y dy இரு பக்கங்களையும் எளிதாக ஒப்பிடலாம் M ஐ M∂u∂x and N∂u∂y மற்றும் N ∂u∂y ஆக பெறலாம் எனவே இது என்னவென்றால் இந்த M மற்றும் N என்றால் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸாக்ட் என்று கூறப்படுகிறது சில ஃபங்க்ஷன் இன் பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் போல எழுதலாம் ஃபங்க்ஷன் இன் x 2 வேரியபல்கள் x மற்றும் y தொடங்குவதற்கான டெபினிஷன் இதுதான் இது கிடைத்தவுடன் சொலுஷன் உள்ளது எனவே இப்போது எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ்களை பெறலாம் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தது சரியானது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது இது திருப்தி அளிக்கிறது உடனடியாக என்ன சொல்ல முடியும் u என்பது ∂M∂y2u∂y ∂x2u∂x ∂y∂N∂x சாடிஸ்பை பண்ணும் இந்த மிஸ் டெரிவேட்டிவ்ஸ் கன்டினியஸ் ஆகும் M dxN dy0 என்பது எக்ஸாக்ட் என்றால் ∂M∂y∂N∂x ஈக்குவேஷன்ஸ் எக்ஸாக்ட் ஆக இருக்கும் இது கொடுக்கப்பட்ட டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ற்கு உண்மையாக இருந்தால் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸாக்ட் ஆக இருக்கும் எனவே ∂M∂y∂N∂x இன் கான்வெர்ஸ் என்றால் M dxN dy0 ஈக்குவேஷன்ஸ் ஒரு எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆகும் அதாவது சில u பெற முடியும் இதுதான் டெபினிஷன் இது ஒரு எக்ஸாக்ட் ஆக இருந்தால் சில uxy க்கு M∂u∂x N∂u∂y என்று எழுதலாம் இது உண்மையாக இருந்தால் அதுதான் கான்வர்சின் ஃபங்க்ஷன் இருப்பதை காட்ட வேண்டும் எனவே அத்தகைய ஃபங்க்ஷன் உள்ளது என்றால் M∂u∂x ஆக இருக்க வேண்டும்

எனவே M என்றால் என்ன இரு பக்கங்களையும் இன்டெகிரெட் செய்ய uxy Mxy x ஐ பொறுத்து இரு பக்கங்களையும் இன்டெகிரெட் செய்ய ∂uxy∂x dxMxydxgy இன் ஆர்பிட்டர்ரி ஃபங்க்ஷன்ஐ பெறலாம் gy என்பது ஒரு ஆர்பிட்டர்ரி ஃபங்க்ஷன் இரு பக்கங்களையும் இன்டெகிரெட் செய்ய டொமைன் குறிப்பிடப்படாதபோது காலவரையற்ற இன்டெகிரெட் பயன்படுத்த ஒரு கான்ஸ்டன்ட் ஆக எழுதலாம் இது x இன் ஒரே கான்ஸ்டன்ட் என்றால் இன்டெகிரெட் பிளஸ் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் C இன்னொரு கான்ஸ்டன்ட் இருப்பதால் gy என்பதும் அந்த அர்த்தத்தில் நிலையானது எனவே இந்த ஈக்குவேஷன்ஸ் பெற்றவுடன் இது ஒரு இன்டெகிரெட் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆகும் ஒரு அடிப்படை டொமைன் உள்ளது எனவே அந்த டொமைனில் எடுக்கும் ஒரு பாயிண்ட்ஐ நியூ டொமைன் x y எப்போதும் எடுக்கலாம் x0 y0 பொதுவாக 0 என தேர்வு செய்து 0 சம்பந்தப்பட்டிருந்தால் x0 y000பாயிண்ட்ஐ தேர்வு செய்யலாம் இல்லையெனில் பொது x0 y0 டொமைனில் உள்ளது அங்கு ஈக்குவேஷன்ஸ் வரையறுக்கப்படுகிறது எனவே x0 முதல் x x0x∂uxy∂x dxx0xMxy dx வரை திட்டவட்டமான இன்டெக்ரல்ஐ பயன்படுத்தலாம் அவ்வாறு செய்தால் இந்த ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட்ஐ எழுத வேண்டியதில்லை இரு பக்கங்களையும் இன்டெகிரெட் செய்தால் இந்த ஆர்பிட்டர்ரி ஃபங்க்ஷன் நாச்சுரலாக மாறும் எனவே இது u இன் டம்மி கான்ஸ்டன்ட் x மட்டுமே t dt ஐயும் எழுதலாம் எனவே ux y ux0y x0xMxy dx முதல் x வரை சமம் இது y இன் ஃபங்க்ஷன் x0 ஆர்பிட்டர்ரி ஃபங்க்ஷன் ஏனென்றால் u தான் சொலுஷன்ஸ் u என்பது இந்த டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்இன் சொலுஷன்ஸ் மற்றும் ஆர்பிட்டர்ரி ஃபங்க்ஷன் எனவே ஆர்பிட்டர்ரி ஃபங்க்ஷன்ஐக் கொண்டிருக்கும்போது gy கான்ஸ்டன்ட் என்று அழைக்கலாம் ux yx0xMty dtg ux0y x0 இந்த ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் என்று அழைக்கலாம் எனவே gy அங்கு G என்பது ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் எனவே சரியான ஈக்குவேஷன்ஸ் என்ன என்பதை காணலாம் அதன் டயலாக் பகுதி சரியானதாக இருக்கும்போது தேவையான நிபந்தனையை வழங்கலாம் பின்னர் டயலாக் காண ஈக்குவேஷன்ஸ் சரியானதா இல்லையா என்ற அதே நிபந்தனையை வழங்கலாம் ∂M∂y∂N∂x ஒரு ஃபங்க்ஷன் பெற முடியுமா என்பதைப் பார்க்க வேண்டும் ux y அதாவது அதன் டெரிவேட்டிவ் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆக இருக்க வேண்டும் du0 du 0 க்கு சமம் என்பது கொடுக்கப்பட்ட டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆகும் அதை செய்ய முடிந்தால் அத்தகைய ஒரு u ஐ கண்டுபிடிக்க முடியும் பின்னர் அது கான்வெர்ஸ் பகுதி செய்யப்படுகிறது இதை அடுத்த வீடியோவில் தொடருவோம்